விரிவுரை 04 ஆராய்ச்சியில் குழு கலந்துரையாடல் பகுதி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இந்த விவாதத்தில் இருந்து வரும் விஷயங்களில் ஒன்று நீங்கள் அறிந்திருப்பது அருண் சொன்னது போல ஆரம்பத்தில் ஒரு வேலையை மீண்டும் உருவாக்க முயற்சிக்கிறது இதை ஆண்ட்ரூவும் சுட்டிக்காட்டினார் முதலில் நீங்கள் அந்தப் பகுதியை நன்கு அறிந்திருப்பீர்கள் மேலும் முயற்சிக்கும் சோதனை வகைகளை உருவாக்க உதவுகிறது எனவே அந்த செயல்பாட்டில் நீங்கள் வசதியாக இருக்க வேண்டும் என்று ஒரு யோசனை இறுதியில் சாலையில் கீழே அர்த்தம்மேலும் முடிவு குறிப்பிடத்தக்க ஏதாவது சேர்க்க கூடும் ஆனால் தினசரி அடிப்படையில் உங்கள் சோதனைகள் அல்லது உங்கள் முடிவுகளின் பெரும்பாலான நேரம் சிறிய படிகளாக இருக்கும் ஒவ்வொன்றும் சேர்க்கும் எனவே ஒரு சிறிய பரிசோதனையை உருவாக்க 2 3 வாரங்கள் பிடிக்கும் ஒரு சோதனை அமைப்பைப் பெறுவதற்கு சரியாக வேலைசெய்கிறது சில அசல் ஏற்கனவே வெளியிடப்பட்ட தகவல்களை பெருக்கம் செய்வது உங்களுக்குத் தெரியும் அந்த சோதனை அமைப்பு உண்மையில் சில தரங்களை மீண்டும் மீண்டும் உருவாக்குகிறது எனவே சில நேரம் எடுக்கும் நீங்கள் தெரிந்து வைத்திருந்தால் எடுத்துக் கொள்ளப்பட்டால் நீங்கள் 2 3 வாரங்கள் பயன்படுத்தினால் அந்த சோதனை செயல்முறை நேரத்தை வீணடிக்காதது மற்றும் நீங்கள் மகிழ்ச்சியாக உணர வேண்டும் நீங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக உணர வேண்டும் நீங்கள் ஒரு சுத்தமான மனிதனாக இருக்கவில்லை உங்களுக்கு முன்னால் ஒரு சுத்தமான பலகை இருந்தது பின்னர் இப்போது நீங்கள் நம்பக்கூடியதாக பாதுகாக்கக்கூடிய மற்றும் நம்பக்கூடியதாக இருக்கும் தரவை வழங்கும் ஒரு அமைப்பு உள்ளது இப்போது நீங்கள் சில புதிய மாதிரி முயற்சி செய்யலாம் எனவே நீங்கள் வேலை செய்ய வேண்டிய சிறிய படிகள் உள்ளன இந்த யோசனையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று ஏதாவது மற்றும் அந்த சிறிய நடவடிக்கைகளில் உண்மையில் வழக்கமான ஆராய்ச்சியாளர் இருக்க வேண்டும் எனவே ஆய்வகத்தில் அந்த மணிநேரங்களில் நீங்கள் வைக்க வேண்டும் திடீரென்று ஒரு நாள் நீங்கள் ஆய்வகத்தில் மற்றும் உங்கள் முதல் சோதனை வேலை இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் என்று ஒன்று இல்லை அது அந்த வழியில் வேலை இல்லை நீங்கள் மெதுவாகவும் சீராகவும் வேலை செய்ய வேண்டும் எனவே அந்த வழக்கமான ஆய்வகத்தில் உண்மையில் ஒரு வித்தியாசமாக சில நேரங்களில் நீங்கள் வேலை செய்தால் நீங்கள் உண்மையிலேயே பெரிய வேலையைச் செய்கிறீர்கள் என்பது தவறான கருத்து காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை நீங்கள் தொடர்ந்து வேலை செய்யலாம் பின்னர் மாலை நேரத்திலும் வசதியாக இருந்தால் நாங்கள் இன்னும் பெரிய வேலையைச் செய்வோம் நீங்கள் இன்னும் ஆராய்ச்சி வேலை செய்து கொண்டிருக்கலாம் மாலை நேரத்தில் உங்கள் ஆராய்ச்சி பற்றி நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அந்த நேரத்திலும் சோதனைகளை நடத்த வேண்டும் ஆனால் இன்னும் நிறைய நல்ல வேலை இருக்கும் எனவே அந்த வழக்கமான மணிநேரங்களை வைத்துக்கொண்டு சிறிய சிறிய படிகளைச் சேர்க்க உதவுகிறது பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே இவற்றையெல்லாம் ஆண்ட்ரூ முன்பு குறிப்பிட்டுள்ள நோட் புக் ஒரு முக்கிய அம்சமாகும் எனவே கீழே குறிப்பிடுவது திடீரென்று நீங்கள் சில இக்குவேஷன் காணும்போது சில சார்புகளைக் கவனிப்பீர்கள் எனவே அது கன சதுரத்தை பொறுத்து அதை கவனிக்கவும் உதவும் எனவே இது ஒரு சிறிய உண்மை ஆனால் உங்கள் குறிப்பு எட்டில் வர வேண்டும் அல்லது விஷயங்களை 1 வாரத்திற்கு பிறகு சொல்ல வேண்டும் என்று ஒரு கவனிப்பு நீங்கள் அதை ஏதாவது ஏதாவது கிராபிக் சதி உங்கள் ஏட்டில் வைத்து எடுக்க முடியம் பேராசிரியர் அருண் கே துங்கிராலா இது எலக்ட்ரானிக்ஸ் ரீதியிலும் செய்ய மிகவும் எளிது பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே ஆம் கரண்ட் உங்கள் ஏடுகளின் மீது செல்ல வேண்டும் எனவே இவை அனைத்தும் இந்த எளிமையான அப்சர்வேஷன்களாகும் இதன் விளைவாக பின்னர் இறுதியில் உருவாக்க உதவியாக இருக்கும் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆம் எனவே நீங்கள் ஒரு சிறிய முடிவை எடுக்கும்போது எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறீர்கள் முதலில் நீங்கள் அதிலிருந்து உற்சாகமாக இருக்க வேண்டும் நீங்கள் அதை நம்ப வேண்டும் நீங்கள் அதைப் பற்றி நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் மேலும் பெருமையாக பேச வேண்டும் மற்றவர்களிடம் அதைப் பற்றி உங்கள் மாணவர்கள் உங்கள் வழிகாட்டி அனைவருக்கும் தெரிந்துகொள்ள வேண்டும் என்று நீங்கள் காட்ட வேண்டும் வெறுமனே இது போல தோன்றலாம் அதனால் நான் ஏன் மிகவும் சிறியதாக இருக்கிறேன் நான் மிகவும் சிறிய ஒன்றை செய்கிறேன் மற்றவர்கள் பெரிய அளவில் செய்கிறார்கள் ஆமாம் அவர்கள் உங்களுடைய கருத்தில் ஏதோ பெரியவராய் இருப்பார்கள் ஆனால் நீங்கள் செய்கிற சிறிய காரியத்தில் நீங்கள் பெருமைப்பட வேண்டும் காரணம் இது பற்றி நிறைய காரணங்கள் உள்ளன ஏனெனில் நீங்கள் அதை பற்றி பெருமிதம் கொள்கிறீர்கள் நீங்கள் அதை நீட்டிக்க முடியும் மேலும் அதை விரிவாக்கக்கூடிய அனைத்து வழிகளையும் பற்றி நினைத்துப் பார்க்கவும் உங்களுடைய இந்த சிறிய முடிவை நீங்கள் பெறுவீர்கள் எனவே பிரதாப் குறிப்பிட்டுள்ளார் இது மிகவும் எஸ்பிரிமெண்ட்கள் மற்றும் சோதனை முயற்சிகளுக்கு பொருந்தாது தியரி வேலைகளுக்காக கூட இவை அனைத்தும் உண்மை நீங்கள் பெறும் இறுதி பெரிய முடிவு நீங்கள் பெறும் ஒரு தியரி அதுபோல் வரவில்லை நீங்கள் ஒரு விசேஷ வழக்கு ஒன்றை ஒரு நாளுக்கு ஒரு தடவையும் பின்னர் இன்னொரு சிறப்புச் சூழலையும் காண்பிப்பீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் நீங்கள் அதை நம்பவில்லை என்றால் நீங்கள் அதை உற்சாகப்படுத்தவில்லை உங்களுக்கு நம்பிக்கை இல்லை வைத்திருக்க மாட்டீர்கள் அனைத்து வழக்குகளையும் களைத்து பெரிய விளைவைக் கொடுக்கும் பொது யோசனை ஒன்றை உருவாக்குங்கள் எனவே இது மிகவும் முக்கியமானது பேராசிரியர் அருண் கே துங்கிராலா நான் சேர்க்க விரும்பினேன் ஆண்ட்ரூ என்ன சொன்னார் என்று தொடர்ந்து எப்போதாவது சோதனைகள் கவனமாக நடத்தப்பட வேண்டும் மற்றும் உருவகப்படுத்துதல்கள் இருக்க வேண்டிய அவசியமில்லை அதே விதிகள் டெஸ்ட் டிசைன் பற்றிய படிப்புகளை நாங்கள் கற்பிக்கும்போது அதை தெளிவுபடுத்துகிறீர்கள் நீங்கள் கற்றுக் கொள்ளும் அனைத்து விதிகள் அல்லது பரிசோதனைகள் வடிவமைப்பில் நீங்கள் கற்றுக் கொள்ளும் தியரி இக்குவேஷன் பொருந்தும் உருவகப்படுத்துதலில் ஒரே வித்தியாசம் நீங்கள் நிறைய சுற்றி விளையாட முடியும் ஆனால் ஆராய்ச்சி அதை சுற்றி விளையாடி அதன் மனதில் ஒரு நோக்கத்துடன் சுற்றி விளையாடி வருகிறது எனவே கூட சோதனைகள் ஒரு நோக்கத்துடன் செய்யப்படுகின்றன உருவகப்படுத்துதல்கள் ஒரு நோக்கத்துடன் செய்யப்படுகின்றன எனவே உருவகப்படுத்துதல் அமைப்புகளை தேர்வு செய்ய வேண்டும் உங்கள் சிமுலேட்டர் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ன வகையான தீர்வுகள் பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் கீழே இயங்கும் இயந்திரம் என்ன ஏனெனில் நீங்கள் பயன்படுத்தும் சரியான அமைப்புகளையும் கருவையும் இந்த நோக்கத்திற்காக பயன்படுத்திக் கொண்டிருப்பதை உறுதிசெய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் சிமுலேட்டர் மிகவும் ஆபத்தான ஆயுதம் மற்றும் நீங்கள் உண்மையில் அதிக அளவிலான தரவை தயாரிக்க முடிகிறது அது ஒரு சிறிய பகுதி மட்டுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் மற்றும் நீங்கள் தரவு ஆழமான இழந்து இருக்கலாம் எனவே தயவுசெய்து விண்ணப்பிக்க வேண்டிய விதிகள் சோதனையிடும் கோட்பாடு அல்லது அதேபோன்ற உருவகப்படுத்துதலுக்கும் பொருந்தும் கோட்பாடு மற்றும் ஆன்ட்ரூ போன்றவை கோட்பாட்டு வேலைகளில் கூட இருந்தன என்பதை நினைவில் கொள்க பானுகுமார் பின்னர் ஒழுக்கம் பற்றி ஒரு சிறிய விழிப்புணர்வு உள்ளது வாக்குறுதியளிக்கும் ஒரு சிறிய முடிவை நாம் காணும்போது அதைப் பற்றி நாம் பெருமிதம் கொள்கிறோம் ஒரு பெரிய தலைப்புக்கு வளர ஒரு பிரசுரமாக அல்லது ஒரு விளக்கக்காட்சியை உருவாக்குவதன் மூலம் ஒரு முழுமையான ஆய்வாக மாறியிருக்கலாம் அந்த செயல்முறைக்கு நிறைய ஒழுக்கம் தேவைப்படுகிறது எனவே ஒவ்வொரு நாளும் அந்த மணிநேரங்களில் தினமும் வேலை செய்வது மற்றும் தினசரி வேலை பற்றி மிகவும் கவனமாக இருப்பதுடன் நடைமுறைக்கு ஒவ்வொரு விரிவாக்கத்தையும் உட்படுத்துவது மிக முக்கியம் நீங்கள் யுனிவர்சிட்டிகளையோ நேஷனல் லேப் அல்லது நிறுவனங்களின் ஆராய்ச்சிப் பிரிவினர் நீங்கள் அழுக்கு துணிகளில் பலரைப் பார்க்க மாட்டீர்கள் நீண்ட முடி திறமையற்றவை அதிகாலை நேரத்தில் வேலை செய்கின்றன உண்மையில் நீங்கள் சாதாரண மக்களைப் பார்க்கிறீர்கள் நன்கு உடை அணிந்து அவற்றின் வேலைக்கு கணிசமான எண்ணிக்கையை தினமும் சராசரியான முதலாளியை விட ஒருவேளை நீங்கள் வெளிப்படையான விசயங்களை ஆய்வு செய்வதில் அதிகமான மணிநேர பணியில் ஈடுபடுத்தப்படுவதைக் காணலாம் ஏனெனில் இது முக்கியமாக பேராசையால் ஆகும் ஆனால் நீங்கள் ஒரு ஒழுங்கான அடிப்படையில் மற்றும் ஒரு ஒழுக்கமான முறையில் வைக்க வேண்டும் இதனால் உங்கள் சிறு யோசனை பெரியவருக்கு வளர முடியும் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆனால் பானி சில மோசமாக உடையணிந்த ஆய்வாளர்களும் உள்ளனர் பேராசிரியர் அருண் கே தங்கிராலா பிரதாப் நா ன்சொன்னதை மறுபடியும் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னேன் ஆராய்ச்சியின்போது உங்கள் எண்ணம் உங்கள் ஆய்வகத்தை அல்லது உங்கள் கணினி அல்லது உங்கள் ஏடு மற்றும் பலவற்றை மூடுகையில் முடிவுக்கு வரவில்லை சிந்தனை செயல்முறை 24 மணி நேர செயல்முறை ஆகும் அது உங்கள் கனவுகளில் தோன்றுகிறது கெளல் Hückel பென்சீன் கட்டமைப்பை தனது கனவில் கண்டுபிடித்திருக்கிறாரே என்று எனக்குத் தெரியவில்லை அதாவது அவர் உண்மையில் அதை நினைத்து கொண்டிருந்தார் அவர் சாப்பிடும் போது அதைப் பற்றி யோசித்துக்கொண்டிருக்கலாம் அவர் தன்னுடைய நடைபாதையில் அவர் நடைபயிற்சி ஓடும் இடமெல்லாம் எங்கு சென்றார் என்று சிந்தித்துப் பார்த்தேன் சிந்தனை செயல்முறை ஒரு முடிவுக்கு வரவில்லை Bose குறிப்பிட்டுள்ள மனோவியின் அந்த ஆய்வறையை நீங்கள் மூடிவிட முடியாது அந்த ஆய்வகம் மூடப்படாது எல்லா உடல் ஆய்வகங்களும் நீங்கள் மூடி இருக்கலாம் ஆனால் உங்களிடம் உள்ள மனநல ஆய்வில் இல்லை எனவே நீங்கள் சிக்கலைப் பற்றி யோசித்துப் பார்த்து மிக விரைவில் புதையலைத் தாக்கவும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே இதுவரை நாம் எதனைப் பற்றி விவாதிக்கிறோமோ அதைச் சுட்டிக்காட்டும் மற்றொரு மேற்கோள் தாமஸ் ஹக்ஸ்லிக்கு காரணம் அது அதாவது கண்ணுக்குத் தெரியாத துல்லியமான கண்காணிப்பு மற்றும் தர்க்கரீதியாக தவறான செயல்களுக்கு இரக்கமளிக்கும் எனவே நான் நினைக்கிறேன் சில கருத்துக்களை நாம் இதுவரை வெளிப்படுத்த முயற்சித்தோம் இப்போது நாம் பார்ப்போம் நீங்கள் எப்படி சிறிய முடிவுகளை சேகரிக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்குத் தெரியும் உங்கள் டெபாசிட்டரி முடிவுகளை உருவாக்குகிறது உங்கள் முடிவு சரியானது என்று எப்படித் தெரியும் அவை குறிப்பிடத்தக்கவை என்பதை நீங்கள் எப்படி அறிவீர்கள் இதில் சம்பந்தப்பட்ட செயல் என்ன எனவே ஒருவேளை ஆண்ட்ரூ அதை தொடங்க முடியும் பானுகுமார் ஆம் நான் ஏதோ சொல்ல விரும்புகிறேன் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆமாம் ஆமாம் பானுகுமார் எனவே அடிப்படையில் நான் கூறுவது பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் நாம் இதுவரை அனுபவித்த ஆராய்ச்சி நிறுவனமானது ஒரு ஜனநாயக செயல்முறை அல்ல எல்லோரும் அதை ஒப்புக்கொண்டார்களே அது தான் இல்லை அது அப்படி இல்லை ஒரு நிபுணர் அவரை தவறுதலாக முன் நிரூபிக்க முடியும் அதன்பின் அவருடைய யோசனைக்கு பிறகு எப்போதும் வெற்றிபெற முடியும் எனவே இது ஜனநாயக செயல்முறை அல்ல இது ஒரு செயல்முறையல்ல யாராவது மிகவும் அடையாளம் காண முடியும் என்றால் பின்னர் எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள் எனவே இது ஒரு செயல்முறையாகும் உண்மையில் மற்றவர்கள் ஒருவரையொருவர் மறுபரிசீலனை செய்வதற்கு தயாராக உள்ளனர் எனவே பகுதி மிகவும் முக்கியமானது மற்றும் ஆராய்ச்சி முடிவுகளைப் பற்றிப் பேசுவதைப் நீங்கள் கவனிக்கிறீர்களானால் இது அடிப்படையில் ரிவ்யூ செய்வதன் மூலமாகவும் பின்னர் ஒவ்வொருவரும் இந்த வேலைகளை விமர்சித்து மதிப்பிடுவதோடு செல்லுபடியாகும் எனவே உங்கள் சக சமூகம் என்ன என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் தொழில்முறை சங்கங்கள் அந்த அம்சத்தில் ஒரு பெரிய பாத்திரத்தை வகிக்கின்றன என நினைக்கிறேன் நீங்கள் ஆண்ட்ரூவைக் கூற ஏதாவது இருக்கிறதா என்று நினைக்கிறேன் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆமாம் அது மிகவும் முக்கியமானதாகக் கருதுகிறது அது போனி போன்ற அனைத்து வேலைகளையும் குறிப்பிடுவது அது ஒரு உலகப் பகுதி இன்றைய வேலை என் வேலை இந்தியாவில் அல்லது ஒரு உள்ளூர் வழியில் வேலை செய்யாது என்று நீங்கள் சொல்ல முடியாது ஆராய்ச்சியில் உலகம் பூராவும் உள்ளது உங்கள் போட்டியாளர்கள் உலகம் முழுவதிலும் சீனா ஜப்பான் அமெரிக்கா ஐரோப்பா எல்லா இடங்களிலும் மற்றும் எல்லா இடங்களிலும் கண்டிப்பாக உலகெங்கும் உள்ளனர் சக சமூகம் மற்றும் சக சமூகம் சர்வதேச ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒரு குறிப்பிடத்தக்க தேசிய புலன் சமூகமும் உள்ளது மற்றும் நீங்கள் சக சமூகத்தை அடையாளம் காண வேண்டும் உதாரணமாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த பகுதிகளில் பல ஐஈஈஈ ஒரு பெரிய பியர் குழு மற்றும் ஐஈஈஈ கவர் அனைத்து தொழில்நுட்ப பகுதிகள் மற்றும் ஒவ்வொரு பகுதியில் உள்ளூர் சேப்டர்கள் முதலியன போன்ற விஷயங்கள் உள்ளன என்று நான் நம்புகிறேன் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த சமூகங்கள் புகழ்பெற்ற சமுதாயங்களால் நடத்தப்படும் ஜௌர்னல்ஸ் அடையாளம் காணப்பட்டு அவற்றை நடத்துகின்ற கான்பிரன்ஸ் அடையாளம் காண வேண்டும் அங்கு நிறைய விஷயங்கள் உள்ளன அவை தொழில்நுட்ப பாடநெறிக்கான ஸ்பான்சர்ஷிப் போன்றவற்றை வழங்குகின்றன முதலியன இவை சமுதாயத்தில் இயங்கும் கான்பிரன்ஸ் வேறுபட்டவை ஆகையால் முக்கியமானவற்றைக் கண்டறிந்து பின்னர் அவற்றைப் பார்க்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் அங்கு வெவ்வேறு நிலைகள் உள்ளன கான்பிரன்ஸ் வித்தியாசமான படிநிலைகள் பத்திரிகையாளர்களுக்கான மாறுபட்ட தரத்தில் அது இயங்கும் போதும் அதே சமுதாயத்தின் மூலம் நீங்கள் எங்கிருந்தாலும் செய்யக்கூடிய சிறந்ததை அடையாளம் காணவும் ஆனால் தேசிய ரீதியிலும் சர்வதேச அளவிலும் உள்ள சமூகங்களைப் பற்றிக் கடுமையாக மதிக்கப்படும் ஆராய்ச்சிகளை அடையாளம் காணவும் அங்கு உங்கள் முடிவுகளை வெளியிட முயற்சி செய்யுங்கள் உங்கள் வேலை எவ்வளவு முக்கியமானது எவ்வளவு நல்லது என்பதை எண்ணிப்பாருங்கள் பேராசிரியர் அருண் கே டங்கிராலா நான் சேர்க்க விரும்பினேன் உங்கள் முடிவு சரியானது மற்றும் குறிப்பிடத்தக்கது என்று எப்படித் தெரியும் இப்போது நான் இந்த கருத்தை முன்பே செய்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் ஒரு உள்ளுணர்வு வேண்டும் என்று சில நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டாம் ஆனால் நீங்கள் அனுபவத்துடன் உள்ளுணர்வுகளை வளர்த்துக்கொள்வீர்கள் எங்காவது உங்களுக்குத் தெரியுமா இந்த முடிவை நீங்கள் உணராமல் அல்லது அர்த்தத்தை உணராதிருந்தால் நீங்கள் ஒரு விளைவைப் பெறுகையில் அது தரமானதாகவும் அளவு ரீதியாகவும் சரிபார்க்க முக்கியம் இது முதல் முக்கியமான படி ஆகும் முடிவு சரியானது என நீங்கள் சொல்ல விரும்பினால் தண்டனை உங்களிடமிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் அது சரியானது என்று சொல்லி ஒருவருக்கொருவர் சார்ந்து இருக்காது பின்னர் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவது ஆலோசனையுடன் உங்கள் ஆலோசகருடன் கலந்துரையாட வேண்டும் ஏனெனில் ஒரு விவாதம் மற்றும் நீங்கள் சரியாக இருக்கலாம் நீங்கள் நம்பலாம் அல்லது ஒருவேளை நீங்கள் தவறு உங்கள் சொந்த ஆராய்ச்சி குழு பகிர்ந்து எனவே உங்களுக்குத் தெரிந்தவராய் உங்கள் ஆராய்ச்சியை நடத்தவும் ஒரு சிறிய குழு விளக்கத்தை உருவாக்கவும் உங்கள் வழிகாட்டி அதை வலியுறுத்தவில்லை என்றால் இந்த முடிவுகளை என் குழு உறுப்பினர்களுடன் திறக்க விரும்புவதாக நீங்கள் கூறுகிறீர்கள் ஏனெனில் நீங்கள் விமர்சன ரீதியான கருத்துக்களைப் பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் அடிக்கடி விமர்சன விமர்சனத்தைப் பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் சோகமாக இருக்கும்போது சோகமாக இருக்கும்போது வெறுமனே உங்கள் துயரத்தை உண்ணுகிறீர்கள் என்று சொல்வது போன்ற எளிய விவாதம் இங்கே கேட்கும்போது உண்மையில் உங்களுக்கு உதவும் அதேபோல் உங்கள் முடிவுகளைப் பற்றி உற்சாகமாக இருக்கும்போது உங்கள் குழு உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்வது உண்மையில் உங்களுக்கு உதவுகிறது ஏனென்றால் நிறையப் பார்வையாளர்கள் வருகிறார்கள் நான் நினைக்கிறேன் ஆராய்ச்சியில் முக்கிய சொல் பகுத்தறிவு மற்றும் சில நேரங்களில் முக்கியமற்ற முடிவுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது வெறும் உணர்வின் மாற்றம் மற்றும் அது ஒரு மிக முக்கிய பகுதியாகும் பின்னர் அதை பகிர்ந்து கொள்வதன் மூலம் அறிவியல் சமூகம் மாநாடுகள் மூலம் காகிதங்கள் மூலம் தொடர்புகொள்வதன் மூலம் மேலும் அதனால்தான் பியர் சமூகம் மிகவும் முக்கியமான பங்கை வகிக்கிறது ஆனால் துவக்க செயல்முறை உங்களுடனேயே உள்ளது நீங்கள் பிரச்சினைக்கு உரிமையாளர் நீங்கள் விளைவின் உரிமையாளர் நீங்கள் விளைவின் நம்பகத்தன்மையை முழு உரிமையாக்கிக் கொள்ளுதல் சரியானது அது நடக்கும் என்று நீங்கள் போதுமான அளவு செய்திருக்க வேண்டும் சரிபார்த்தல் தத்துவார்த்தரீதியாக உருவகப்படுத்துதல்கள் மூலம் எதுவாக இருந்தாலும் உங்கள் முடிவு அர்த்தமுள்ளதாக இருப்பதை காட்டும் இரண்டாவது வழி உங்களிடம் இருக்க வேண்டும் பாணிகுமார் கற்றல் பற்றி நாம் செய்ய வேண்டிய ஒரு புள்ளி உள்ளது நாம் ஒவ்வொரு கருவியின் ஒவ்வொரு குறிப்பிட்ட விவரத்திற்கு சென்று ஆய்வு செய்து ஆராய்வதற்கு முன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வோம் பேராசிரியர் அருண் கே தங்கிராலா ஆராய்ச்சிக்கு பேராசிரியர் ஜி பாணிகுமார் எனவே பல தொழில்நுட்பம் கலந்திருப்பதாக நான் நினைக்கிறேன் எனவே நாம் வழக்கமாக பேசுவதைப் பற்றி பேசுகிறோம் உதாரணமாக நீங்கள் கற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு செய்முறையை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் ஒரு டிஷ் செய்வித்தால் உதாரணத்திற்கு இது பொருந்தும் டிஷ் செய்ய தேவையான விவரம் உதாரணமாக என்ன என்ன கலக்க முடியும் என்பதற்கான கோட்பாட்டிற்கு நீங்கள் போகவில்லை பேராசிரியர் அருண் கே டங்கிராலா பொருள் சம்பந்தமான அறிவியல் உங்களுக்குத் தேவையில்லை பேராசிரியர் ஜி பானிகுமார் பொருள் விஞ்ஞானத்திற்கு செல்ல விரும்பவில்லை பின்னர் அங்கே ஸ்ட்ராடெஜி லேர்னிங் என்று மற்றொரு கற்றல் முன்னுதாரணம் உள்ளது எங்கே நீங்கள் அடிப்படையில் ஒரு இலக்கு மற்றும் நீங்கள் ஆர்வமாக அந்த இலக்கை அடைய வேறு எதுவும் பின்னர் ஆர்வமாக இல்லை ஆழமாக கற்றல் என்று மற்றொரு முன்னுதாரணம் உள்ளது உண்மையில் அறிவு மற்றும் நீண்ட கால நினைவில் அந்த அறிவு கிடைக்கும் நான் ஆராய்ச்சி இந்த வழியில் மூன்று உள்ளடக்கியது என்று நினைக்கிறேன் உதாரணமாக யோசனை தெரிவிக்கும் விதத்தில் ஒரு சதித்திட்டத்தை விரைவாக செய்ய வேண்டும் என்று நீங்கள் கூறலாம் அதற்கான ஸ்கிரிப்ட் எடுக்க வேண்டும் எனவே நீங்கள் அந்த அளவிற்குக் கற்றுக் கொள்கிறீர்கள் நீங்கள் பார்க்க போக வேண்டிய அவசியம் இல்லை ஆய்வுக்கூட உண்மையில் எல்லாவற்றையும் செய்வது எப்படி ஸ்டேட்டர்ஜிக் லேர்னிங் அடிப்படையில் ஒரு பிரச்சினையை தீர்க்க வேண்டும் நீங்கள் தீர்க்கும் அளவுக்கு மட்டுமே புரிந்துகொள்கிறீர்கள் ஆனால் பின்னர் அது உங்கள் சொந்த முக்கிய பகுப்பாய்வை ஆராயும் போது ஆழமான கற்றலில் அடைய மிகவும் முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் எனவே ஆராய்ச்சியில் நீங்கள் கற்றுக் கொள்ளும் விதத்தில் இந்த உயர்நிலையில் நீங்கள் செய்துகொண்டிருக்கும் வழியில் அல்லது இந்த நுழைவுத் தேர்வுகளுக்குத் தயாராகும்போது ஆராய்ச்சிக்கு பொருந்தாத வகையில் சிறிது சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம் எனவே கற்றல் உங்கள் அணுகுமுறை ஆராய்ச்சி தொடங்க வேண்டும் கணம் மாற்ற வேண்டும் பேராசிரியர் அருண் கே டங்கிராலா மூன்று பேரும் வெவ்வேறு கால அளவிலேயே இருக்கிறார்கள் பாணிகுமார் இவை அனைத்தும் வெவ்வேறு கால அளவிலேயே உள்ளன பேராசிரியர் அருண் கே டங்கிராலா வெவ்வேறு கால அளவிலும் PhD யும் பொதுவாக இந்த மூன்று வகைகளையும் உள்ளடக்கியது காலப்போக்கில் தொடங்குகிறது மற்றும் ஆழமானவர்களுடன் நிறைவடைகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நல்லது எனவே ஆராய்ச்சிகளில் ஒரு அம்சம் நாம் தொட்டது கூட்டுவேலை செய்ய வேண்டும் நீங்கள் உண்மையாகவே உணர்வுபூர்வமாக அல்லது அறியாமல் அணிவகுப்பில் பங்கேற்கிறீர்கள் அரிதாகவே நாங்கள் இருக்கிறோம் அது சாத்தியமில்லை என்பது அல்ல ஆனால் பொதுவாக நாம் தனியாக தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களின் சொந்த ஆய்வுகளை மேற்கொள்வதில்லை சில உள்ளன ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நாங்கள் குழுவில் வேலை செய்கிறோம் நீங்கள் குழுவில் ஒரு குழுவில் அல்லது போஸ்ட்டாக உள்ள மாணவர்களாக உள்ளீர்கள் எனவே உங்களிடமிருந்து நீங்கள் கற்றுக் கொண்டிருக்கும் சிலர் நீங்கள் கற்பிக்கிறீர்கள் சில சமயங்களில் கற்பித்தல் அதனால் நீங்கள் வசதியாக இருக்க வேண்டும் மற்றும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு செயல்முறை ஆகும் எனவே அது எப்போதும் கூட்டுவேலை இருக்க போகிறது மற்றும் நீங்கள் அதை தயாராக மற்றும் மகிழ்ச்சியாக பங்கேற்க வேண்டும் நீங்கள் குழுக்களை எப்போதாவது கண்டுபிடிப்பீர்கள் குழு வேலைகளில் கலந்துகொள்ள விரும்பாத அவ்வப்போது ஆராய்ச்சியாளரை நீங்கள் எப்போதாவது கண்டுபிடிப்பீர்கள் நான் நீண்ட காலமாக நினைக்கிறேன் அது ஒரு நல்ல யோசனையல்ல குறுகிய காலத்தில் நீங்கள் 1 அல்லது 2 வெற்றிகரமாக இருப்பதைக் காணலாம் அவர்கள் ஆதாரங்களை மறைக்க முயற்சி செய்கிறார்கள் அவர்கள் ஆதாரங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் நீண்ட காலமாக இது நல்ல யோசனை அல்ல உலகமும் சேர்ந்து வருகிறது நாங்கள் சகாக்களின் சமூகத்தைப் பற்றி பேசினோம் இது ஒரு ஒற்றுமை சமூகம் மக்கள் நீங்கள் தெரிந்துகொள்ளும் முன் நீங்கள் பார்க்கும் நேரத்தை மட்டும் பார்ப்பீர்கள் என்று தெரிந்துகொள்வார்கள் இது வேலை செய்வது எளிதானது அல்ல எனவே குழுப்பணி மிகவும் முக்கியமானது உங்களைச் சுற்றியுள்ள மக்களுடன் எப்படி வேலை செய்வது என்பது உங்களுக்குத் தெரிந்திருக்க வேண்டும் கடன் எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் பிரசுரங்களை எழுதுகையில் யாருடைய வேலை இது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த குறிப்பிட்ட வெளியீட்டின் மையமாக இருந்ததாலும் அதனால் அந்த நபர் முன்னுரிமை பெற வேண்டும் எனவே நீங்கள் இங்கு வசதியாக இருக்கவும் ஐசக் நியூட்டனில் இருந்து மேற்கோள் காட்டவும் விரும்புகிறீர்கள் மற்றும் உங்களிடம் பலர் கேள்விப்பட்டிருப்பதை நான் நிச்சயமாக நம்புகிறேன் மற்ற மனிதர்களை விட நான் பார்த்திருக்கிறேன் என்றால் நான் ராட்சதர்களின் தோள் மீது நின்றுவிட்டேன் மற்றும் நான் மிகவும் அழகாக குழுப்பணி இந்த யோசனை பிடிக்கிறது என்று நினைக்கிறேன் உண்மையில் அவர் ஒரு பரந்த அளவிலான குழுப்பணி பற்றி பேசுகிறார் அங்கு அவர் பேசுவது அவருடைய குழுவில் மட்டுமல்ல உலகின் பல்வேறு பகுதிகளிலும் அவருக்கு முன் பணிபுரிந்த பிற மக்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அந்த பகுதிக்கு பங்களித்தவர் யார் அந்த பங்களிப்புகளை அவர் புரிந்து கொண்டார் மற்றும் அந்த பங்களிப்புகளில் கட்டப்பட்டது எனவே அது பரந்த அளவிலான குழுப்பணி ஆனால் உள்ளூர் அளவில் அது கூட குழு வேலை உள்ளது பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே உதாரணமாக மிக அளவையும் நீங்கள் அதே கணினியைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் எடையைக் கொண்டு அதே சமநிலையைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவே இவை அனைத்தும் மிகவும் முக்கியமான அம்சங்களாகும் பேராசிரியர் அருண் கே டங்கிராலா உங்களுக்கு தெரிந்தால் குழுவுடன் தொடர்புகொள்வது உண்மையில் நீங்கள் ஆராய்ச்சியின் சிறந்த அகலத்தை வழங்குகிறது உங்கள் சொந்த ஆழம் இழந்துபோனது மட்டுமல்லாமல் ஒரு ஆராய்ச்சிக்கு இது முக்கியம் ஒற்றை ஒரு பார்வை பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆகையால் செயல்படும் ஒரு குழுவைக் கொண்டிருப்பது தொடர்ச்சியாக மாநாட்டில் வெளியிடும் செயலில் ஈடுபடும் குழுவிற்கு செல்கிறது பேராசிரியர் அருண் கே டங்கிராலா இது சாதகமானதாக உள்ளது பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆம் அது பெரியது நீங்கள் வளிமண்டலத்தில் அமைப்பை தருகிறீர்கள் எல்லாவற்றிற்கும் உங்கள் மனப்போக்கை மாற்றியமைக்கிறீர்கள் ஆராய்ச்சிக்குத் தொடங்கி செயலூக்கமான குழுக்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் அதை நீங்கள் சொல்லக்கூடும் என்பதில் ஆச்சரியப்படுவீர்கள் அவற்றில் சில நீங்கள் வேலை செய்யலாம் அவர்கள் ஒரு குழுவின் பகுதியாக இருக்கலாம் அவற்றில் சில நீங்கள் கூட வேலை செய்யக்கூடாது அவர்கள் விஷயங்களைப் பற்றி பேசுகிறார்கள் அவர்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறார்கள் நீங்கள் அவர்களை உந்துவிக்கிறீர்கள் அது ஒரு பெரிய பாணியில் வேலை செய்கிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே ஆம் இந்த விவாதம் முடிவடைவதற்கு நாங்கள் நெருக்கமாக உள்ளோம் இரண்டு ஜோடி புள்ளிகள் நாங்கள் உங்களைப் பற்றிய சில பொதுவான அம்சங்களைப் பார்க்கும் முன் மனித பண்புகள் ஆராய்ச்சி சிறப்பியல்புகள் மற்றும் இந்த விவாதத்தை மூடுவோம் எனவே நீங்கள் விரும்பும் பணிகளில் ஒன்று நீங்கள் உங்கள் வேலையை மிக முக்கியமான பரிசோதனையாகக் கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் அறிந்திருக்கும்போது நீங்கள் உங்கள் வேலையை அனுப்புகிறீர்கள் உங்களுக்குத் தெரிந்தால் மறுபரிசீலனை செய்யுங்கள் சில வகையான விமர்சன விமர்சனத்தை நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் வேலையை விமர்சன ரீதியாக பார்க்க மிகவும் தயாராக இருக்கும் நீங்கள் உங்கள் விவாதம் விவரிக்க முயற்சி என்று விவரம் அளவு உண்மையில் செய்திருக்கிறீர்களா என்பதை ஆய்வு செய்ய மற்றும் உங்கள் நீங்களே நிறைய நேர்மை தேவைப்படுகிறது உங்கள் இருக்க வேண்டும் உடனடி குழு ஏனென்றால் இந்த விஷயங்களை நீங்கள் அறிந்திருக்கும்போது உங்கள் உடனடி சக ஊழியர்களுக்கு மிகவும் அப்பட்டமான மற்றும் தெளிவான முறையில் நீங்கள் அறிந்தால் நீங்கள் கருத்துக்களைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் ஒரு பப்ளிகேஷன் அனுப்பும் போது நீங்கள் மறைக்க வேண்டிய தரப்பினரை நீங்கள் உண்மையில் மூடிவிட்டீர்கள் அதனால் உங்களோடு வேலை செய்யாத ஓர் தோழன் உங்கள் ஜௌர்னல்ஸ் இருக்கிறான் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் உண்மையில் நிறைய விவரங்களை மூடிவிட்டீர்கள் நீங்கள் அனைத்து சாத்தியங்களையும் கவனித்திருக்கிறீர்கள் எனவே உங்கள் முடிவு இன்னும் நம்பக்கூடியதாக இருக்கிறது எனவே நான் நேர்மையாக ஆராய்ச்சி மிகவும் அடிப்படை என்று நினைக்கிறேன் ஏனெனில் இறுதியில் நீங்கள் ஏதாவது கண்டறிய முயற்சி நீங்கள் அதை பற்றி நேர்மையாக இல்லை என்றால் நீங்கள் ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டது என்று அர்த்தம் இல்லை எனவே அது தான் பேராசிரியர் அருண் கே டங்கிராலா அந்தச் சூழலில் இறுதி முடிவைப் போல் எதுவும் இல்லை என்று நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த துறையில் ஆராய்ச்சி சரியானது மக்கள் முதிர்ச்சியடைந்தவர்களாகவும் அதனால் ஆய்வாளராகவும் குழந்தை பருவத்திலேயே பயன்படுத்தப்படுகின்றனர் எனவே உங்கள் முடிவுகளை நீங்கள் விமர்சனரீதியாக மதிப்பீடு செய்யும் போது முக்கியமானது என்னவென்றால் முன்பு கூறியதுபோல் நீங்கள் செய்த ஊகங்கள் மிகவும் கட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் முதலில் முதலில் கேட்கவும் இரண்டாவதாக விளைவு என்னவெனில் நீங்கள் செய்ததை பெருக்கம் செய்ய முடியுமா என்பதைப் பொருட்படுத்தாமல் தகுதி வாய்ந்ததாகவும் மூன்றாவது முறையாகவும் உண்மையில் ஆராய்ச்சியாளர்கள் ஊக்கமளிக்கும் ஆராய்ச்சிக்கான ஒரு தியரம் இருக்கிறது அவர்கள் கணக்கீட்டு வேலை செய்கிறார்கள் என்றால் இந்த நாட்களில் அவர்கள் வெளியிடப்பட்ட மேற்கோள்களை ஊக்குவிக்கிறார்கள் எனவே அவை மீண்டும் தயாரிக்கப்படலாம் அல்லது சில சோதனைகளை எடுத்திருந்தால் அந்தத் தகவலை இரகசியமாகவும் இரகசியமாகவும் இல்லாவிட்டால் ஒரு சோதனை தரவு இருந்தால் உங்களுக்கு தெரியும் எனவே இந்த முடிவை நீங்கள் நேரில் விசாரித்தால் அல்லது நீங்கள் பலமுறை மீண்டும் மீண்டும் செய்யலாம் பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் பரிசோதனைகள் செய்கிறீர்கள் என்றால் அதனுடன் தொடர்புடைய மறுபயன்பாட்டின் சிக்கல் இருக்கிறது நீங்கள் போதுமான மறுபயன்பாட்டு பகுப்பாய்வு செய்ய வேண்டும் எனவே முக்கியமான முடிவு என்னவென்றால் உங்கள் விளைவை எங்கே பெறுகிறீர்கள் அதன் விளைவின் நம்பகத்தன்மையைக் கவனித்து அதை மறுபரிசீலனை செய்தால் அது உங்கள் ஆலோசகரிடம் பேசினால் அதை உணர்ந்தால் குறிப்பிடத்தக்க பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே இந்த விவாதத்தில் நாங்கள் சில தத்துவார்த்த அம்சங்களுடன் தொடங்கினோம் ஆராய்ச்சி என்ன பின்னர் கடந்த அரை மணி நேரத்திலோ அல்லது இதுவரை நீங்கள் ஆராய்ச்சிக்காக தினசரி வாழ்க்கையைப் பற்றி அறிந்திருப்பதைப் பார்த்தோம் இது நீங்கள் உண்மையிலேயே தரையில் அனுபவிக்கும்போது நீங்கள் ஒரு குழுவில் ஆராய்ச்சியாளராக இருக்கும்போது இப்போது மீண்டும் வருவோம் பின்வாங்கிக் கொண்டு இன்னும் சில தத்துவார்த்த அம்சங்களைப் பாருங்கள் இது முழு விவாதத்திலும் செயல்முறைகளிலும் ஒரு பெரிய முன்னோக்கை வைக்க உதவும் எனவே அபிஜித் இருக்கலாம் பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே ஆமாம் நான் கேள்வி எழுப்பினேன் சரியானதுதான் அது என்ன PhD மற்றும் எம் பில் மற்றும் நாம் இந்த டிகிரி பெற வேண்டும் நாம் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் எனவே அது உண்மையில் ஒரு அர்த்தத்தில் அடிப்படை அம்சமாகும் ஆனால் எங்கள் விவாதத்தின்போது நீங்கள் அனைத்தையும் மையமாகக் கொண்டிருப்பதையும் கேள்விப்பட்டீர்கள் எனவே ஆராய்ச்சியாளர் சில சமயங்களில் பின்வாங்க விரும்புகிறார் உங்களுக்குத் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஆராய்ச்சியாளர் என்ன செய்கிறார் அது எப்படி இருக்க முடியும் இந்த கடின உழைப்பு மற்றும் அனைத்து இந்த சிந்தனை மற்றும் இந்த ஆய்வகங்கள் வரிசைப்படுத்த ஆய்வு மனதில் ஆய்வக மனதில் இருப்பது எனவே நாம் எப்படி இருக்கிறோம் ஒரு ஆய்வாளர் நம்மை எவ்வாறு நடத்திச் செல்கிறார் எல்லா சாதாரண விஷயங்களிலும் நாம் மனிதர்களாக இருக்கிறோமா எனவே மனிதர்கள் ஆர்வமுள்ளவர்கள் போலவே எல்லா மனிதர்களும் உண்மையில் நம்மைச் சுற்றியுள்ள விஷயங்களை மேம்படுத்த விரும்புகிறார்கள் நிச்சயமாக நாம் அனைவருமே அழகான விஷயங்களைப் பாராட்டுகிறோம் எனவே இதேபோல் உங்களுக்குத் தெரிந்த ஆராய்ச்சிக்கு உந்துதலுக்காக எங்களது வேலை நியாயப்படுத்த நாம் விரும்புவதால் எதைப் பற்றி நாம் தெரிந்துகொள்கிறோம் என்பதின் மூலம் நாம் செய்கின்ற முயற்சிகளை நியாயப்படுத்துகிறோம் எனவே எனவே நான் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே நான் ஒரு ஆராய்ச்சியாளர் சில நேரங்களில் நாம் பின்வாங்கலாம் மற்றும் நான் செய்ய முயற்சிக்கும் சில விஷயங்கள் உண்மையில் முன்னேற்றமடையும் சில கையேடு வேலைக்கு குறைவாக முயற்சி செய்யலாம் 2 விநாடிகளில் ஏதோவொன்றை எடுக்கும் நேரம் என்ன நிச்சயமாக இந்த உலகம் நம்மை சுற்றிலும் இருக்கும் உலகில் நாம் சமமாக இருக்கிறோம் மனிதர்கள் மட்டுமல்ல அது பூமியெங்கும் பூரணமாக இருக்கிறது ஆகையால் சமுதாயத்தின் நல்வாழ்வு மற்றும் நம்மைச் சுற்றியுள்ள உலகைப் பற்றியது நாம் ஏன் ஆராய்ச்சி செய்வது என்பதற்கான முக்கிய அம்சம் நிச்சயமாக இது எல்லாவற்றிலும் ஒரு மிக முக்கியமான அம்சம் நாம் காண்கிறோம் நாங்கள் மகிழ்ச்சியைப் பற்றி பேசினோம் நாங்கள் பேசினோம் இந்த உணர்வுகளை பற்றி நாங்கள் உணர்ச்சி பற்றி பேசினேன் ஆகையால் விஞ்ஞானத்தில் கடமை மற்றும் கட்டுரையின் உரை உள்ளது நாம் ஒரு நல்ல சமன்பாட்டை பார்க்கும்போது ஏதோ இருக்கிறது அதைப் பற்றி நாம் நன்றாக உணர்கிறோம் நாம் மிகவும் நேர்த்தியான பரிசோதனையைப் பார்க்கும்போது ஓ அது எப்படி அழகாக காட்டப்படுகிறது எனவே எனவே இந்த ஆராய்ச்சியாளர் அனைவருக்கும் இது இருக்க முடியும் மேலும் இதில் ஈடுபட முடியும் பேராசிரியர் அருண் கே டங்கிராலா எனவே இது ஆராய்ச்சி ஒரு கலை பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே ஆமாம் டங்கிராலா நாங்கள் அறிவியல் பகுதியைப் பற்றி பேசினோம் பேராசிரியர் அபிஜித் பி பேராசிரியர் அருண் கே டங்கிராலா ஆனால் அறிவியல் மற்றும் கலை ஆகியவற்றையும் ஆராய்ச்சிக்காகவே நான் கருதுகிறேன் கலைப் பரீட்சை வேறு ஒரு ஆராய்ச்சி சிக்கலில் மாறுபடுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் நம்மை நாமே கேட்டுக்கொள்வது மற்றும் ஆராய்ச்சிக்கான நோக்கத்துடன் நேர்மையாக நடந்து கொள்வது மிகவும் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் அது தான் நான் நினைக்கிறேன் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் பல்வேறு வகையாக அதை பார்த்து பல்வேறு வழிகள் உள்ளன நான் இந்த கேள்வியை கேட்டு வேறு ஒரு வழி என்று ஒரு ஆய்வு செய்ய எப்படி முடியும் என்பதை பற்றி ஒரு பிட் பேசினார் மேலும் ஏன் நாங்கள் உணர்ச்சி ரீதியிலான வகையில் கூறினோம் ஆனால் உணர்வு எங்கேயிருந்து வருகிறது ஆகையால் இறுதியாக ஏன் வெவ்வேறு நபர்களால் தனித்தனியாக பதில் அளிக்கப்படுகிறதோ அது உங்களிடம் உங்களுடைய சொந்த விடையை உங்களிடம் கொண்டுவரும் என நம்புகிறேன் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆனால் நீங்கள் அந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் இல்லையென்றால் நீங்கள் ஒரு நீண்ட காலமாக ஆராய்ச்சியில் தப்பிப்பிழைக்கவில்லை என்றால் உங்களுக்கு தெரியாவிட்டால் அல்லது ஒரு சில மிக தெளிவாக உள்ளே ஏன் உண்மையில் ஒரு வாழ்க்கை தத்துவம் உள்ளது என்று பாராட்டவில்லை என்றால் நீங்கள் ஏன் ஏதாவது செய்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் பாணிகுமார் எனவே இங்கே நான் டானியல் உந்துதல் பற்றிய ஆராய்ச்சி மூலம் சுருக்கமாக என்ன சொல்ல விரும்புகிறேன் ஏன் மக்கள் வேலை செய்கிறார்கள் ஏன் மக்கள் உழைக்கிறார்கள் அவர் தனது புத்தகத் தலைப்புலேயே மிகவும் நன்றாக செய்திருக்கிறார் அங்கே அவர் மூன்று அம்சங்களைக் கொண்டு வருகிறார் ஒன்று மேன்மையானது நோக்கம் மற்றும் தன்னாட்சி எனவே மிக சுவாரசியமாக இந்த மூன்றும் மிகவும் நன்றாக உங்களுக்கு தெரியும் ஆராய்ச்சி தொடர்பு உதாரணமாக மாஸ்டர் நீங்கள் சேர்ந்து போகிறது என சிறந்த மற்றும் பெறுவது ஒரு உணர்வு எங்கே ஆராய்ச்சியாளர்கள் நீங்கள் அறிந்ததைப் போலவே இருக்கிறார்கள் நீங்கள் ஒரு காலத்தில் ஆராய்ச்சி செய்து நீங்கள் உபகரணங்கள் நுட்பங்கள் வழிமுறைகள் முதலியவற்றில் மிகவும் நன்றாக இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் மேன்மையடைந்து வருகிறீர்கள் என்பதைக் காணலாம் நாங்கள் ஏற்கனவே விவாதித்தோம் அபிஜித் சொன்னார் எனவே நாங்கள் செய்கின்ற வேலைக்கு ஒரு பெரிய நோக்கம் மற்றும் பின்னர் தன்னாட்சி ஆராய்ச்சியாளர்கள் தங்களது சொந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தங்கள் பிரச்சினைகளை தீர்த்துக்கொள்ள வேண்டும் மற்றும் அவர்கள் விரும்பும் தொழில்நுட்பங்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் அவர்கள் பின்பற்ற விரும்பும் குறிப்பிட்ட முறைகள் தேர்ந்தெடுக்கும் முதலியன எனவே மக்களுக்கு வேலை செய்யும் சுயாட்சி நிறைய உள்ளது எனவே இயற்கையாகவே நீங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாகச் செய்தால் ஆராய்ச்சியாளர்கள் உள்நோக்கத்துடன் ஊக்குவிக்கப்படுவார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே இந்த விவாதம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருந்து ஒரு மேற்கோள் நாம் தொடங்கியது மற்றும் அதை ஆண்டுகளில் அறிவியல் சமூகம் ஒரு மிக குறிப்பிடத்தக்க பங்களிப்பாளராக இருக்க வேண்டும் என்று எனவே அதைப் பற்றி நீங்கள் சிந்தித்துப் புரிந்து கொள்ள வேண்டும் அதைப் புரிந்துகொள்வது அவசியம் எனவே நான் அதை மூடிவிடுவேன் என்று நினைக்கிறேன் நீங்கள் ஆராய்ச்சிக்கான ஒரு கண்ணோட்டத்தை நீங்கள் கொண்டிருந்தீர்கள் என நம்புகிறேன் நீங்கள் சில இறுதி கருத்துரைகளைச் சேர்த்தால் எனக்கு தெரியாது பேராசிரியர் அருண் கே டங்கிராலா நான் நினைக்கிறேன் முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒரு ஆராய்ச்சிக்கு ஒரு வேலை ஓட்டத்தை யாராவது தேடுகிறார்களோ அதைப் பார்த்தால் ஏமாற்றும் பதில் இல்லை தொடர்ச்சியான பணி ஓட்டம் இல்லை இருப்பினும் ஒவ்வொரு கட்டத்திலும் அதைச் செய்வதற்கான முறையான வழி உள்ளது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு முறையான வழியில் அதை செய்ய வேண்டும் மேலும் கற்றுக்கொள்ளவும் மேலும் நீங்கள் வெளியே வந்ததை ஆய்வு செய்ய ஒரு பழக்கத்தை உருவாக்கவும் அது ஒரு சோதனை மற்றும் பிழை நிறைய இருக்கிறது பல செயல்முறை செயல்முறை உள்ளது ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் அதை எடுத்து ஒரு கருத்து உள்ளது பின்னர் நீங்கள் பிரச்சனை எங்கே கண்டுபிடிக்க மற்றும் அங்கு அதை சரிசெய்ய மற்றும் மீண்டும் வந்து எனவே முன்னும் பின்னுமாக நிறைய இருக்கிறது எனினும் ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் ஒழுங்காக விஷயங்களை செய்ய வேண்டும் மற்றும் அது வெளியே வரும் முடிவுகளை ஆய்வு ஆனால் நீங்கள் பெரிய அளவிலான விஷயங்களைப் பார்த்தால் மக்கள் முன்னும் பின்னும் சென்று ஆய்வு செய்கிறார்கள் ஒவ்வொரு ஆய்வாளரும் ஆராய்ச்சியாளர்கள் அந்த விஷயங்களைப் பற்றிக் கூறுவதற்கில்லை என்று எனக்குத் தெரியும் பேராசிரியர் ஜி பாணிகுமார் எனவே ஆராய்ச்சி செய்வதற்கு நீங்கள் விரும்பினால் அதைச் சுருக்கமாகச் சொல்வேன்